கோனிக் பிரிவுகள் நான் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் பாடநெறி NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக டி கரக்பூரைச் சேர்ந்த நான் ராஜராம் நாங்கள் விரிவுரை எண் 7 இல் இருக்கிறோம் 1 முதல் 6 வரையிலான சொற்பொழிவில் விரிவுரை 7 முதல் 18 வரை செதில்கள் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற பொறியியல் வரைதல் அடிப்படைகளை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் வடிவியல் கட்டுமானங்கள் மற்றும் கூம்பு பிரிவுகளை நாங்கள் உள்ளடக்குவோம் எங்கள் பாடப்புத்தகங்கள் என் இன்றைய வகுப்பில் கோனிக் பிரிவுகளை நாங்கள் காண்போம் இந்த வளைவுகளை எவ்வாறு உருவாக்குவது எந்தவொரு உருவத்தையும் வரைய புரோட்டாக்டர்கள் திசைகாட்டி பென்சில் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தி வழக்கமான வடிவியல் கட்டுமானம் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வடிவியல் கட்டுமானங்களில் அனைத்து அத்தியாவசிய பகுதிகளிலும் முதன்மையானது ஒரு வரியை எவ்வாறு பிரிப்பது ஒரு வளைவை எவ்வாறு பிரிப்பது மற்றும் செங்குத்து கோடுகளை எவ்வாறு வரையலாம் மற்றும் ஒரு கோட்டை எவ்வாறு பிரிப்பது இதேபோல் மூன்று புள்ளிகளைக் கொடுத்தால் ஒரு கோணத்தை எவ்வாறு பிரிப்பது ஒரு கோணத்தை பிரிப்பது மற்றும் வட்டங்களை பிரிப்பது எப்படி வட்டத்திற்கு சாதாரண கோடுகள் மற்றும் தொடு கோடுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் ஒரு வட்டம் இருந்தால் ஒரு வெளிப்புற புள்ளி இருந்தால் அந்த வெளிப்புற புள்ளியை அந்த வட்டத்துடன் ஒரு தொடுகோடு என்று இணைக்கிறது அதை எப்படி செய்வது சதுரம் பென்டகன் அறுகோணம் போன்ற வழக்கமான பலகோணங்களை எண்கோணத்தில் மற்றும் பலவற்றில் எவ்வாறு உருவாக்குவது வடிவியல் கட்டுமானங்களில் நாம் மறைக்கப் போகும் விஷயங்கள் இவை இன்றைய விரிவுரை 7 இல் ஒரு கோட்டை அல்லது ஒரு வளைவை எவ்வாறு பிரிப்பது என்பது போன்ற முதல் மூன்று புள்ளிகளைப் பார்ப்போம் ஒரு செங்குத்து கோட்டை எப்படி வரைய வேண்டும் ஒரு கோட்டை எவ்வாறு பிரிப்பது முதல் குறிக்கோள் ஒரு வரியை எவ்வாறு பிரிப்பது என்பது இங்கே A மற்றும் B புள்ளிகளுடன் ஒரு AB வரி உள்ளது இந்த வரியைப் பொறுத்தவரை நாம் சம பாகங்களாகப் பிரிக்க விரும்புகிறோம் இதன் பொருள் நான் இந்த புள்ளியை O என அழைக்கிறேன் என்றால் AO தூரம் மற்றும் OB தூரம் ஒருவருக்கொருவர் சமம் மற்றும் மற்றொரு செங்குத்து கோட்டின் அடிப்படையில் அதை உருவாக்குகிறோம் எனவே C முதல் D வரையிலான கோணம் 90 டிகிரி C பாயிண்ட் D பாயிண்ட் மற்றும் C முதல் D வரிகளை இணைப்பதன் மூலம் ஒரு பிளவுபட்ட கோடு பிரிவை உருவாக்கும் நிலையில் இருப்போம் இந்த பிளவுபடுத்தும் கோட்டை அமைப்பதில் உள்ள படிகளைப் பார்ப்போம் முதல் படி AB ஐ ஒரு கோடு வரைவது பின்னர் A ஐ மையமாக வரைய வேண்டும் எனவே இங்கே எங்கள் திசைகாட்டி பயன்படுத்துவோம் AB இன் பாதிக்கும் மேலான மையமாகவும் ஆரம் கொண்டதாகவும் வைக்கவும் A முதல் B வரையிலான தூரம் அது எனவே ஒருவேளை நான் இந்த அளவுக்கு அதிகமான ஆரம் எடுத்துக்கொள்கிறேன் இது ஏபியின் பாதிக்கும் மேலானது இங்கிருந்து திசைகாட்டி பயன்படுத்தவும் ஒரு வில் கட்டவும் புள்ளி B இலிருந்து அதே ஆரம் கொண்டு ஒரு திசைகாட்டி பயன்படுத்தி நான் இன்னும் ஒரு வளைவை உருவாக்குவேன் இதேபோல் B இலிருந்து A இலிருந்து அதே ஆரம் கொண்ட ஒரு வளைவை மறுபுறம் உருவாக்க முயற்சிப்பேன் மீண்டும் மற்றொரு வளைவை உருவாக்குங்கள் எனவே இந்த வளைவுகள் எங்கு வெட்டுகின்றனவோ அந்த புள்ளியை C மற்றும் புள்ளி D என்று அழைத்து அந்த வரிகளில் சேர்கிறோம் நாங்கள் குறுவட்டு கட்டியவுடன் இது AB மற்றும் இந்த குறுவட்டுக்கு செங்குத்தாக இருக்கும் C முதல் D வரி இது எதுவாக இருந்தாலும் AB ஐ இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் அதை எங்கள் வரைதல் தாளில் பார்ப்போம் ஒரு அளவைப் பயன்படுத்துவோம் ஒரு வரி பகுதியை உருவாக்குவோம் A ஐ குறிப்போம் புள்ளி B ஐக் குறிப்போம் அவற்றுடன் சேர்ந்து A மற்றும் B ஐக் குறிப்போம் இப்போது A இலிருந்து எங்கள் திசைகாட்டி பயன்படுத்தி நாம் ஒரு ஆரம் எடுக்க வேண்டியது AB இன் பாதிக்கும் அதிகமான ஆரம் எடுக்கவும் ஒருவேளை தன்னிச்சையாக இதை ஏபியின் பாதிக்கும் மேலானதாக நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் இப்போது A இலிருந்து அந்த பக்கத்தில் ஒரு வளைவை வரையவும் இதேபோல் அதே ஆரம் B புள்ளியைப் பயன்படுத்துங்கள் முதல் வளைவை வெட்டுங்கள் இதேபோல் B ஐ மறுபுறம் மையமாகப் பயன்படுத்தி ஒரு வளைவை உருவாக்குங்கள் இதேபோல் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு வளைவை உருவாக்குங்கள் எனவே புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் C மற்றும் D என்று அழைப்போம் இப்போது இந்த புள்ளிகளில் சி மற்றும் டி சேரவும் இவை கட்டுமானக் கோடுகள் மிக இலகுவான கோடுகள் போன்றவை எனவே அந்த புள்ளியைப் பிரிக்கும் இடத்தை நாம் O என்று அழைப்போம் ஆகவே A முதல் O 6 அலகுகள் மற்றும் O முதல் B 6 அலகுகள் வரையிலான தூரத்தை அளவிடப் போகிறோம் என்றால் நாம் பெறப்போகிறோம் எனவே AO மற்றும் OB ஆகியவை சமம் அடுத்த பொருள் 2 ஐப் பார்ப்போம் ஒரு வளைவை எவ்வாறு பிரிப்பது இங்கே நாம் A முதல் B வரை ஒரு வில் வைத்திருக்கிறோம் முதல் புள்ளி A மற்றும் கடைசி புள்ளி B ஆகும் மேலும் இந்த வளைவை இரண்டாக பிரிக்க விரும்புகிறோம் அதாவது இந்த புள்ளி O ஐ அழைப்போம் AO வில் நீளம் வில் மற்றும் OB வில் நீளம் சமமாக இருக்க வேண்டும் அதில் சம்பந்தப்பட்ட படிகளைப் பார்ப்போம் முதலாவதாக A உடன் மையமாகவும் AB இன் பாதிக்கும் மேலான தூரமாகவும் பயன்படுத்த வேண்டும் அதாவது புள்ளி A அறியப்படுகிறது B அறியப்படுகிறது மற்றும் வளைவு A O B உடன் செல்கிறது ஆனால் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் A முதல் B வரை ஒரு வரியுடன் இணைந்தது ஆகவே A முதல் B பாதி வரை நாம் ஆரம் எடுக்கப் போகிறோம் எனவே ஏபி குறி வளைவுகளில் பாதிக்கும் மேலான தூரம் எனவே A இலிருந்து இந்த தூர ஆரம் எடுப்பது A இலிருந்து ஒரு வளைவைக் குறிக்கிறது இதேபோல் A இலிருந்து ஒரே ஆரம் கொண்ட இந்த பக்கத்தில் ஒரு வளைவைக் குறிக்கவும் அந்த வழியில் B மையத்துடன் மற்றொரு வளைவைக் குறிக்கவும் இதேபோல் மற்றொரு வளைவை அந்த வழியில் குறிக்கவும் புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் C புள்ளி மற்றும் D புள்ளி என்று அழைப்போம் அவர்களுடன் சேருங்கள் இது A O B வளைவை வெட்டும் புள்ளி O ஆகும் மேலும் இது இரு வளைவுகளையும் பிரிக்கும் புள்ளியாகும் வரைபடத் தாளைப் பார்ப்போம் இப்போது நாங்கள் ஒரு தன்னிச்சையைத் தேர்ந்தெடுப்போம் இதிலிருந்து ஒரு புள்ளியைக் குறிப்போம் ஒரு தன்னிச்சையான வளைவை உருவாக்குவோம் ஒரு புள்ளியை A என்று அழைப்போம் மற்றொரு புள்ளியை B என்றும் இந்த வளைவை A முதல் B வரை அழைப்போம் நாங்கள் அதைப் பிரிக்க விரும்புகிறோம் எனவே முதல் படி A மற்றும் B புள்ளிகளுடன் சேரும் ஒரு கோடு கட்டவும் இப்போது AB தூரத்தை விட அதிகமான ஆரம் எடுக்கவும் ஒருவேளை இது வேலைக்குச் செல்லும் மையம் A ஐத் தேர்ந்தெடுத்து இருபுறமும் ஒரு வளைவை வரையவும் இதேபோல் ஒரு வளைவைத் தேர்ந்தெடுங்கள் அசல் வில் வெட்டு எனவே புள்ளிகளை சி மற்றும் டி என அழைப்போம் இந்த புள்ளிகளில் சி மற்றும் டி சேரவும் எனவே இந்த இருசமரம் பிரிக்கும் புள்ளி இந்த வளைவில் O முதல் B வரை சமமாக இந்த வளைவில் O A to O என்று அழைப்போம் ஒரு வளைவை இரண்டாகக் கட்டுவது இதுதான் அடுத்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஏபி வரியில் கிடந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளி கே வழியாக செல்லும் செங்குத்து கோட்டை எவ்வாறு வரையலாம் எனவே கொடுக்கப்பட்டவை எங்களுக்கு AB என்ற வரி உள்ளது புள்ளி A மற்றும் புள்ளி B ஒரு சிறப்பு புள்ளி K உள்ளது இந்த K புள்ளி A மற்றும் B க்கு இடையில் இருக்கக்கூடாது இது ஒரு பிட் ஆஃப்செட்டாக இருக்கலாம் அதாவது KB ஐ விட AK பெரிதாக இருக்கலாம் இப்போது ஒரு செங்குத்தாக இருபுறத்தை உருவாக்க விரும்புகிறோம் K வழியாக செல்லும் செங்குத்து கோடு இது AB ஐ வெட்டப் போகிறது எனவே இந்த கோணம் ஏபி KB ஐ விட AK பெரியது அதை எப்படி செய்வது நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நடைமுறையைப் பார்ப்போம் முதலாவதாக புள்ளி K இலிருந்து AB க்கு செங்குத்தாக வரையவும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய பொருள் முதல் படி KA ஐ விட குறைவான ஆரம் KP ஐ தேர்வு செய்வது K புள்ளியிலிருந்து AP ஆனது PK ஐ விட சிறியது என்று மற்றொரு தன்னிச்சையான புள்ளி P ஐத் தேர்ந்தெடுக்கவும் எனவே இது போன்ற ஒன்று அதிக தூரம் எனவே K இலிருந்து AK வரியில் ஒரு வளைவைக் குறிக்கவும் அதே ஆரம் கொண்ட K இலிருந்து மையமாக மற்றொரு வளைவைக் குறிக்கவும் எனவே P புள்ளி K மற்றும் K க்கு Q அவர்கள் சமம் இப்போது முதல் கொள்கையைப் பயன்படுத்துங்கள் நாம் செய்திருப்பது ஒரு வரியை இரண்டாகப் பிரிப்பதாகும் ஏனெனில் இப்போது K புள்ளி P மற்றும் Q ஐ இரண்டாகப் பிரிக்கிறது ஆகவே P இலிருந்து அந்த ஆரம் பாதிக்கும் மேலானது இந்த பக்கத்தில் ஒரு வளைவைக் குறிக்கவும் இதேபோல் அதே ஆரம் கொண்ட Q புள்ளியிலிருந்து மற்றொரு வளைவைக் குறிக்கவும் இதனால் குறுக்குவெட்டு புள்ளி அதை R என அழைக்கிறது அங்கிருந்து வரியில் சேருங்கள் அதைச் செய்தவுடன் புள்ளி K வழியாக செங்குத்தாக ஒரு கோடு கிடைக்கும் அதைப் பார்ப்போம் முதலில் AB என்ற கோட்டை வரைவோம் ஒருவேளை இது வரி அதில் சேரலாம் இந்த புள்ளியை A என்று அழைக்கவும் இந்த புள்ளியை B என அழைக்கவும் இப்போது இங்கே எங்காவது ஒரு புள்ளியைக் குறிக்கவும் மேலும் வடிவியல் கட்டுமானத்தின் மூலம் செங்குத்தாக ஒரு கோட்டை வரைய விரும்புகிறோம் முதல் படி K இலிருந்து வந்தது ஏனென்றால் இப்போது நாம் ஒரு பெரிய ஆரம் எடுத்தால் B ஒரு குறுகிய கோடு K இலிருந்து நான் குறிக்கப் போகிறேன் என்றால் அது நீட்டிக்கப்படும் எனவே அதிக தூரம் சிறிய தூரம் நம்மிடம் எவ்வளவு நீளம் உள்ளது என்பதைப் பொறுத்தது எனவே அதைவிட பெரிய தூரம் K இலிருந்து B க்குத் தேர்ந்தெடுப்போம் இதேபோல் K இலிருந்து அதே ஆரம் குறி வளைவைத் தேர்ந்தெடுங்கள் எனவே இது புள்ளி P இந்த புள்ளி Q இப்போது P இலிருந்து Q ஐ விட அதிகமானதை நான் எடுக்க வேண்டும் K ஐ விட பெரியது இதுதான் நான் எடுக்கப் போகிறேன் ஒரு வளைவை வரையவும் இதேபோல் Q புள்ளியிலிருந்து ஒரு வளைவை வரையவும் புள்ளியைக் குறிக்கவும் இப்போது Q மற்றும் K இல் சேரவும் இந்த கோணம் 90 டிகிரியாக இருக்கும் எனவே இந்த வளைவுகளின் நீளத்தை வரைந்து இந்த புள்ளியை ஆர் என்று அழைக்கும் போது ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே புள்ளி கே வழியாக செல்லும் செங்குத்து கோட்டை நாம் கட்டும் வழி இது எங்கள் இன்றைய அமர்வுக்கான மூன்றாவது புள்ளி நோக்கம் ஒரு வரியை சம பாகங்களாக பிரிக்கவும் எனவே ஏபி ஒரு வரி இருப்பதைக் கருத்தில் கொள்வோம் அதை சம பிரிவுகளாகப் பிரிக்க விரும்புகிறோம் 1 2 3 4 5 சம பிரிவுகளை நாம் உருவாக்க விரும்புகிறோம் இதைச் செய்வதற்கான செயல்முறை AB வரி வரைந்த பிறகு ஒரு சாய்ந்த கோடு ஏசி வரையவும் இது 30 டிகிரி 40 டிகிரி மற்றும் AB போன்ற கடுமையான கோணம் AC யில் புள்ளி 1 ஐ குறிக்க திசைகாட்டி பயன்படுத்துகிறோம் A முதல் 1 வரை தன்னிச்சையான வளைவைத் தேர்ந்தெடுத்து அதைக் கண்டுபிடித்து பின்னர் இதை 1 என அழைக்கவும் இதேபோல் இதிலிருந்து மையமாக குறிக்கவும் மேலும் ஒரு வளைவைக் குறிக்கவும் இதிலிருந்து ஒரே ஆரம் கொண்ட மையமாக இன்னொன்றைக் குறிக்கவும் அதே ஆரம் மற்றொன்றைக் குறிக்கவும் அதே ஆரம் மற்றொன்றைக் குறிக்கவும் அது முடிந்ததும் புள்ளி 5 முதல் பி வரை 4 வது புள்ளியைக் கடந்து 3 ஐ கடந்து செல்லும் கோடுகளை வரையவும் 2 க்கு கடந்து 1 க்கு செல்லவும் இது எங்கு வெட்டுகிறது இந்த தூரம் இந்த தூரம் அனைத்தும் சமம் ஒருவர் வரியை சம பாகங்களாக பிரிக்க வேண்டியது இதுதான் அதை வரைபடத் தாளில் பார்ப்போம் முதலில் நாம் ஒரு கோட்டை வரைய வேண்டும் ஏ மற்றும் பி புள்ளிகளைக் குறிக்க வேண்டும் சாய்ந்த கோட்டை வரைய வேண்டும் இப்போது அந்த வரியில் ஆரம் தன்னிச்சையாக ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் இந்த புள்ளிகளைக் குறிக்கவும் எனவே இந்த புள்ளியைப் பயன்படுத்தவும் இதைக் குறிப்போம் இதை மையமாகத் தேர்ந்தெடுப்போம் இரண்டாவது புள்ளியைக் குறிக்கவும் இதேபோல் அதை மையமாகப் பயன்படுத்துங்கள் மற்றொன்றைக் குறிக்கவும் இதேபோல் இந்த புள்ளி குறிக்கிறது எனவே நாம் எத்தனை செய்ய வேண்டும் இது 5 புள்ளிகள் என்றால் மொத்தம் 5 வளைவுகளில் நாம் கட்ட வேண்டும் 1 2 3 4 மற்றும் 5 வது ஒன்று இந்த ஒன்று எனவே இந்த புள்ளிகளைக் குறிக்கவும் இப்போது இந்த 5 வது புள்ளியை புள்ளி B உடன் இணைக்கவும் இப்போது இந்த வரிக்கு இணையாக செல்ல வேண்டும் வழக்கமாக அதைச் செய்ய அந்த திசையில் மினி டிராஃப்டரை சரிசெய்துள்ளோம் ஆனால் இங்கே எங்களிடம் எந்த மினி டிராஃப்டரும் இல்லை எனவே இணையான கோடுகளை உருவாக்க முதலில் இதற்கு செங்குத்தாக ஒரு கோட்டை உருவாக்க வேண்டும் உங்கள் தொகுப்பு சதுரங்களை கவனமாக சீரமைக்கவும் இதைப் பயன்படுத்த சரியான கருவி வரைவு எனவே அதற்கு இணையாக நாம் அதை கட்ட வேண்டும் அதாவது அந்த திசையில் அமைக்கப்பட்ட சதுரங்களில் ஒன்றை சீரமைப்பது அதுபோன்ற ஒன்று மற்றும் புள்ளி நமது குறிப்பிட்ட புள்ளிகளைக் கடந்து செல்ல வேண்டும் எனவே இந்த வரிகளை விரிவாக்குவோம் எனவே ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் வரைவைப் பயன்படுத்தாவிட்டால் இதை நாம் உருவாக்க முடியாது சீரமைக்காதது இந்த வரிகளை வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம் எனவே முதல் ஒன்று அது அங்கே வெட்டுகிறது இரண்டாவதாக அங்கே வெட்டப் போகிறது இப்போது இது இந்த வரிகளை நீட்டிக்கிறது எனவே இந்த புள்ளிகளைக் குறிக்கவும் எனவே 1 பிரைம் 2 பிரைம் 3 பிரைம் 4 பிரைம் என்று அழைப்போம் எனவே A 1 முதன்மை 1 2 பிரதமத்திற்கு சமம் 2 3 பிரதமத்திற்கு சமம் 3 4 பிரதமத்திற்கு சமம் 4 பிரைம் பி க்கு சமம் எனவே இந்த இணையான கோடுகளை உருவாக்குவதில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அதை 5 சம பாகங்களாக மாற்றும் நிலையில் இருப்போம்